ரெக்ரெஸ்ஸன் குறித்த இந்த கடைசி விரிவுரைக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த விரிவுரையில் நான் கிராஸ் வேலிடேஷன் என்ற கான்செப்ட்டை அறிமுகப்படுத்தப் போகிறேன் இது மாடல் பில்டிங் கில் மிகவும் பயனுள்ள விஷயம் கிராஸ் வேலிடேஷனின் முக்கிய நோக்கம் மெட்டா பராமீட்டர்ஸ் அல்லது ஒரு மாடலின் ஹைப்பர் பராமீட்டர்ஸ் என நாம் அழைப்பதைத் தேர்ந்தெடுப்பதாகும் இந்த தொடர் விரிவுரைகளில் நாம் ப்ரின்சிபிள் காம்போனென்ட் அனாலிசிஸ் அறிமுகப்படுத்தவில்லை என்றாலும் டேட்டா அனாலிடிக்ஸ் குறித்த ஹையர் அட்வான்ஸ்ட் கோர்ஸ் இல் நீங்கள் அதைக் கற்றுக் கொள்ளும்போது ப்ரின்சிபிள் காம்போனென்ட் குறித்த இந்த யோசனையை நீங்கள் காண்பீர்கள் மேலும் ப்ரின்சிபிள் காம்போனென்டில் உள்ள ப்ராப்ளம்களில் ஒன்று ரெலெவன்ட் ஆன ப்ரின்சிபிள் காம்போனென்ட்களின் எண்ணிக்கையை தேர்ந்தெடுப்பது ஆகும் இதை நாம் மாடலின் ஹைப்பர் பாராமீட்டர் அல்லது மெட்டா பாராமீட்டர் என்று அழைக்கிறோம் அதேபோல் பின்னர் இந்த கோர்ஸில் நீங்கள் கிளஸ்டரிங் பற்றி அறிவீர்கள் குறிப்பாக நீங்கள் kகே மீன்ஸ் க்ளஸ்டரிங் பற்றி பார்ப்பீர்கள் இங்கே மீண்டும் டேட்டாவை குரூப் செய்ய தேவையான கிளஸ்டர்களின் எண்ணிக்கையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் மேலும் கிளஸ்டர்களின் எண்ணிக்கை க்ளஸ்டரிங் மாடலிங் இன் மெட்டா பராமீட்டர் என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் நீங்கள் ஒரு நான் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் மாடல் உருவாக்குகிறீர்கள் என்றால் எடுத்துக்காட்டாக பாலினாமியல் ரெக்ரெஸ்ஸன் மாடல் எடுத்துக்கொள்வோம் இங்கே டிபெண்டன்ட் வேறியபிள் y என்பது இண்டிபெண்டன்ட் வேறியபிள் x இன் பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஆக எழுதப்பட்டுள்ளது ஒரே ஒரு வேறியபிள் x மட்டுமே உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் நான் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் மாடலை y β0 β1 என்ற லீனியர் பகுதியாக எழுதலாம் நான் லீனியர் டெர்ம்ஸ் β2 x2 β3 x3 முதல் βn xn வரை உள்ளவற்றையும் நீங்கள் சேர்க்கலாம் இதில் x2 x3 xn வரை உள்ளவை ஹையர் பவர்ஸ் ஆப் x ஆகும் இது ஒரு பாலினாமியல் மாடல் என்று அழைக்கப்படுகிறது இதைக் கவனியுங்கள் பாலினாமியல் மாடல் இந்த மாடலின் பராமீட்டர்களாக இருக்கலாம் அவற்றை மல்டி லீனியர் ரெக்ரெஸ்ஸன் பயன்படுத்தி பெறலாம் கொடுக்கப்பட்ட டேட்டாகளிலிருந்து x ஐ ஒரு வேறியபிள் ஆகவும் x2 ஐ வேறு ஒரு வேறியபிள் ஆகவும் xn ஐ வேறு ஒரு வேறியபிள் ஆகவும் கணக்கிட்டால் அதாவது அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு வேறியபிள்கள் எனக் கருதினால் β0 β1 மற்றும் பலவற்றை எஸ்டிமேட் செய்வதற்கு நீங்கள் மல்டி லீனியர் ரெக்ரெஸ்ஸன் மெத்தெட்களை பயன்படுத்தலாம் மீண்டும் இங்கே எத்தனை பவர்ஸ் ஆப் x தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் எனவே நீங்கள் ஹையர் பவர்ஸ் ஆப் x தேர்வு செய்தால் ஒவ்வொரு பவர் உடனும் நீங்கள் எஸ்டிமேட் செய்ய வேண்டிய எக்ஸ்ட்ரா பராமீட்டரை பெற்றிருப்பீர்கள் எடுத்துக்காட்டாக இந்த கேஸில் நீங்கள் xn ஐ உங்கள் பாலினாமியலின் ஹையெஸ்ட் டிகிரி ஆக தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களிடம் n 1 பராமீட்டர்கள் இருக்கும் பிட் டிற்கு பாலினாமியலின் டிகிரியை தேர்ந்தெடுப்பது மீண்டும் நான் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் மாடலின் மெட்டா பராமீட்டராகும் எனவே இந்த எல்லா கேஸ்களிலும் சிறந்த மாடலை பெறுவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மாடலின் ஆப்டிமல் நம்பர் ஆப் மெட்டா பராமீட்டர் நம்பர் ஆப் பராமீட்டர்கள் ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது ட்ரெய்னிங் டேட்டாவின் மீன் ஸ்கொயர்ட் எரர் ஐ பார்த்து அதைப் பெறுவது எளிது என்று நீங்கள் நினைக்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்த பாலினாமியல் மாடலை எடுத்துக் கொண்டால் அதைப் பிட் செய்து ட்ரெய்னிங் டேட்டாகளில் மீன் ஸ்கொயர்ட் எரர்களை கணக்கிடுங்கள் அது y மற்றும் ŷ க்கு இடையிலான டிஃபரன்ஸ் தவிர வேறொன்றுமில்லை β0 β1 முதல் βn வரையிலான சிறந்த பிட் செய்யக்கூடிய பராமீட்டர்களை நீங்கள் கண்டறிந்த பிறகு ஒவ்வொரு டேட்டாவிற்கும் x x2 மற்றும் பலவற்றின் வேல்யூவை சப்சிடியூட் செய்வதன் மூலம் நீங்கள் பிரடிக்ட் செய்ய முடியும் மேலும் நீங்கள் பிரடிக்டட் y மற்றும் y க்கான டிஃபரன்ஸ் அதாவது y ŷ கணக்கிடுங்கள் இவை அனைத்திற்கும் மேலான ஸ்கொயரின் கூட்டுத்தொகை மீன் ஸ்கொயர்ட் எரர் என்று அழைக்கப்படுகிறது எனவே மீன் ஸ்கொயர்ட் எரர் ஆப் ட்ரெய்னிங் டேட்டா ஆப்டிமல் நம்பர் ஆப் பராமீட்டர்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு மெசர் ஆக பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் அது உண்மையல்ல ஏனென்றால் நாம் பராமீட்டர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்போது நீங்கள் அதிக ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ் சேர்த்தால் மீன் ஸ்கொயர்ட் எரர் குறைகிறது என்பதைக் நீங்கள் கண்டறிவீர்கள் இறுதியில் நீங்கள் பராமீட்டர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்போது மீன் ஸ்கொயர்ட் எரர் 0 ஆக குறையும் இது ஓவர் பிட்டிங் என அழைக்கப்படுகிறது எனவே மாடலில் போதுமான பராமீட்டர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ட்ரெய்னிங் டேட்டாவின் மீன் ஸ்கொயர்ட் எரர் ஐ எப்போதும் 0 ஆக பெறலாம் எனவே மாடலில் பயன்படுத்த ஆப்டிமல் நம்பர் ஆப் பராமீட்டர்களை கண்டறிய ட்ரெய்னிங் டேட்டாவை நீங்கள் பயன்படுத்த முடியாது எனவே கிராஸ் வேலிடேஷன் எனபடுவதை செய்கிறோம் ட்ரெய்னிங்கில் பயன்படுத்தப்படாத வேறு டேட்டா செட்டில் இதைச் செய்ய வேண்டும் இதை நாம் வேலிடேஷன் டேட்டா செட் என்று அழைக்கிறோம் மேலும் இந்த மாடலின் ஆப்டிமல் நம்பர் ஆப் பராமீட்டர்கள் அல்லது மெட்டா பராமீட்டர்களை தீர்மானிக்க வேலிடேஷன் டேட்டா செட்டை பயன்படுத்துகிறோம் எனவே கிராஸ் வேலிடேஷன் குறித்த இந்த யோசனையை விளக்குவதற்கு இந்த பாலினாமியல் ரெக்ரெஸ்ஸன் மாடலை உதாரணமாக பயன்படுத்துவோம் எனவே நீங்கள் உண்மையில் மாடல் காம்ப்ளக்ஸிட்டி அல்லது மாடல் மெட்டா பராமீட்டர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்போது திட்டவட்டமாக என்ன நடக்கும் என்பதைப் பார்ப்போம் டெஸ்ட் டேட்டா செட்டில் மீன் ஸ்கொயர்ட் எரர் தொடர்ந்து குறைகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே ட்ரெய்னிங் டேட்டா செட்டில் நாம் சொன்னது போல இது 0 க்கு செல்லும் இருப்பினும் வேலிடேஷன் செட்டில் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் வேலிடேஷன் செட்டில் மீன் ஸ்கொயர்ட் எரர் ஐ பார்த்தால் நீங்கள் பராமீட்டர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்போது இது ஆரம்பத்தில் குறையும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாயின்ட் ஐ தாண்டி வேலிடேஷன் செட்டில் மீன் ஸ்கொயர்ட் எரர் அதிகரிக்கத் தொடங்கும் எனவே நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய ஆப்டிமல் நம்பர் ஆப் பராமீட்டர்கள் அல்லது நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய மாடல் காம்ப்ளக்ஸிட்டி வேலிடேஷன் செட்டில் மீன் ஸ்கொயர்ட் எரர் இன் மினிமம் வேல்யூவுக்கு ஒத்திருக்கிறது இது ஆப்டிமல் மாடல் என்று அழைக்கப்படுகிறது ஆப்டிமல் மாடலை விட குறைவான பராமீட்டர்களை நீங்கள் தேர்வுசெய்தால் இதை அண்டர் பிட்டிங் என அழைக்கிறோம் மறுபுறம் உங்களது மாடலில் ஆப்டிமல் மாடலை விட அதிக பராமீட்டர்களை பயன்படுத்தினால் ஆப்டிமல் மாடல் வேல்யூ ஓவர் பிட்டிங் என அழைக்கப்படுகிறது எனவே ஓவர் பிட்டிங் அடிப்படையில் நீங்கள் டேட்டாவை விளக்க தேவையானதை விட தேவையற்ற அதிக பராமீட்டர்களை பயன்படுத்துகிறீர்கள் என்பதாகும் மறுபுறம் நீங்கள் குறைவான பராமீட்டர்களை பயன்படுத்தினால் அதாவது உங்கள் பராமீட்டர்கள் போதுமானதாக இல்லை என்றால் உங்கள் மாடல் அவ்வளவு துல்லியமாக இருக்காது பொதுவாக மாடல் குவாலிடியை தீர்மானிக்க இரண்டு மெசர்ஸ் உள்ளன ஒன்று உங்கள் பிரடிக்டட் எரரில் உள்ள பயாஸ் என்று அழைக்கப்படுகிறது மேலும் நீங்கள் மாடலின் நம்பர் ஆப் பராமீட்டர்களை அதிகரிக்கும் போது பயாஸ் டெர்மின் ஸ்கொயர்ட் பயாஸ் குறையத் தொடங்கும் தெரிந்து கொள்ளுங்கள் இருப்பினும் உங்கள் மாடல் பிரடிக்சன்களில் உள்ள வேறியபிலிட்டி நீங்கள் மாடல் காம்ப்ளக்ஸிட்டி அல்லது நம்பர் ஆப் பராமீட்டர்களை அதிகரிக்கும்போது அதிகரிக்கத் தொடங்கும் எனவே அடிப்படையில் இந்த இரண்டிற்கும் இடையிலான டிரேடு o வேலிடேஷன் செட்டில் MSE இன் இந்த மினிமம் வேல்யூவை உருவாக்குகிறது அதைத்தான் நீங்கள் தேடுகிறீர்கள் எனவே நீங்கள் மாடலில் உள்ள நம்பர் ஆப் பராமீட்டர்களை அதிகரிக்கும்போது குறைந்து கொண்டே இருக்கும் பயாஸ் மற்றும் நம்பர் ஆப் பராமீட்டர்களை அதிகரிக்கும்போது அதிகரித்துக்கொண்டே இருக்கும் வேரியன்ஸ் இடையில் இந்த ஆப்டிமல் டிரேடு o வை விரும்புகிறீர்கள் கிராஸ் வேலிடேஷன் மூலம் இதை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் எனவே உங்களிடம் ஒரு பெரிய டேட்டா செட் இருந்தால் இந்தத் டேட்டாவை எப்போதும் 2 பகுதிகளாகப் பிரிக்கலாம் ஒரு பகுதி ட்ரெய்னிங்கிற்கு பயன்படுத்தப்படும் பொதுவாக நீங்கள் ட்ரெய்னிங்கிற்கு பயன்படுத்தும் டேட்டா சாம்பிள்களில் 70 பர்சன்ட் ஆகும் மற்றும் மீதமுள்ள டேட்டாவை நீங்கள் வேலிடேஷனுக்கு ஒதுக்குவீர்கள் எனவே நீங்கள் ட்ரெய்னிங்கிற்கு பயன்படுத்தும் சாம்பிள்களை x1 y1 x2 y2 என அழைப்போம் x இண்டிபெண்டன்ட் வேறியபிளை குறிக்கும் y என்பது டிபெண்டன்ட் வேறியபிள் ஆகும் வேலிடேஷன் செட்டை x0i y0i குறியீடுகளால் குறிப்போம் வேலிடேஷன் செட்டில் n அப்சர்வேஷன்கள் இருக்கும் பொதுவாக நான் உங்களிடம் சொன்னது போல் ஏராளமான சாம்பிள்கள் இருந்தால் நீங்கள் 70 சாம்பிள்களை ட்ரெய்னிங்கிற்க்காக ஒதுக்கி வைக்கலாம் மீதமுள்ள 30 சாம்பிள்களை வேலிடேஷனிற்கு பயன்படுத்தலாம் இப்போது நீங்கள் எப்போதுமே மாடலை உருவாக்கிய பின் ட்ரெய்னிங் செட்டில் மீன் ஸ்கொயர்ட் எரர் டிபைன் செய்யலாம் இது வேறொன்றுமில்லை டிபெண்டன்ட் வேறியபிளின் மெசர்ட்அப்சர்வ்ட்measuredobserved வேல்யூ மற்றும் பிரடிக்டட் வேல்யூ இடையில் உள்ள டிஃபரன்ஸ் ஆகும் அதாவது லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஸ்ஸன் பயன்படுத்தி பராமீட்டர்களை எஸ்டிமேட் செய்த பின் கிடைத்த டிபெண்டன்ட் வேறியபிளின் அப்சர்வ்ட் வேல்யூ பிரடிக்டட் வேல்யூ ஆகும் இது ட்ரெய்னிங் டேட்டாவில் உள்ள அனைத்து சாம்பிள்கள் மீதும் உள்ள பிரடிக்டட் எரர் களின் ஸ்கொயர் ஆகும் இதன் சராசரியை எடுத்துக் கொண்டால் அது நாம் முன்பு பார்த்த மீன் ஸ்கொயர்ட் எரர் ஆகும் வேலிடேஷன் செட்டிற்கும் இதேபோன்ற காரியத்தை நீங்கள் செய்யலாம் வேலிடேஷன் சாம்பிள் செட்டில் மெசர்ட்அப்சர்வ்ட் வேல்யூ மற்றும் பிரடிக்டட் வேல்யூ இடையில் உள்ள டிஃபரன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் வேலிடேஷன் சாம்பிள்களின் பிரடிக்டட் வேல்யூ மீண்டும் நீங்கள் வேலிடேஷன் செட்டிற்கு அப்சர்வேஷன் பிரடிக்டட் வேல்யூ இடையில் உள்ள டிஃபரன்ஸ் எடுத்து அனைத்து சாம்பிள்களின் சம் ஸ்கொயர் மற்றும் ஆவெரேஜ் வேல்யூ எடுக்கலாம் எனவே இது டெஸ்ட் அல்லது வேலிடேஷனில் மீன் ஸ்கொயர்ட் எரர் என்று அழைக்கப்படுகிறது எனவே மாடலின் ஆப்டிமல் நம்பர் ஆப் பராமீட்டர்களை முடிவு செய்ய இந்த குறிப்பிட்ட டெர்ம் அதாவது ட்ரெய்னிங்கில் கிடைத்த MSE பயனுள்ளதாக இல்லை எவ்வாறாயினும் இந்த MSE டெஸ்ட் அல்லது மீன் ஸ்கொயர்ட் எரர் அல்லது வேலிடேஷன் டேட்டா செட் என்பதை மாடலின் ஆப்டிமல் நம்பர் ஆப் பராமீட்டர்களை கண்டறிய நாம் பயன்படுத்தப் போகிறோம் எனவே நான் சொன்னது போல் உங்களிடம் அதிக அளவு சாம்பிள்கள் இருந்தால் நீங்கள் உண்மையில் ஒரு மாடலின் ஆப்டிமல் நம்பர் ஆப் பராமீட்டர்களை கண்டுபிடிக்க அதை ஒரு ட்ரெய்னிங் செட்டாக மற்றும் ஒரு வேலிடேஷன் செட்டாக பிரிக்கலாம் இறுதியாக நீங்கள் உங்கள் ஆப்டிமல் மாடல் நல்லதா என அசஸ் செய்ய விரும்பினால் நீங்கள் அதை ஒரு டெஸ்ட் செட்டில் இயக்க வேண்டும் எனவே பொதுவாக நீங்கள் டேட்டா செட்டை எடுத்து அதை மூன்று பகுதிகளாகப் பிரிக்கிறீர்கள் முதலாவது ட்ரெய்னிங் செட் இரண்டாவது ஆப்டிமல் நம்பர் ஆப் பராமீட்டர்களை கண்டுபிடிக்க உதவும் வேலிடேஷன் செட் இறுதியாக நாம் உருவாக்கிய ஆப்டிமல் மாடல் சிறந்ததா என பார்க்க உதவும் டெஸ்ட் செட் ஆகும் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் டெஸ்ட் செட்டை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம் இந்த வேலிடேஷன் செட்டை பற்றி மட்டுமே நாம் கவலைப்படுவோம் துரதிர்ஷ்டவசமாக உங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான சாம்பிள்கள் இல்லையென்றால் நீங்கள் உண்மையில் ட்ரெய்னிங் செட்டிலிருந்து ஒரு வேலிடேஷன் செட்டை உருவாக்குவீர்கள் இதை எவ்வாறு செய்வது என கே போல்ட் கிராஸ் வேலிடேஷன் மற்றும் பூட்ஸ்ட்ராப்பிங் மற்றும் பலவற்றைப் பயன்படுத்தி பார்ப்போம் எனவே உங்களிடம் போதுமான டேட்டா இல்லையென்றால் நாம் இதை செய்வோம் நம்மிடம் போதுமான அளவு சாம்பிள்கள் உள்ளன என்ற கேஸை முதலில் பார்ப்போம் அடிப்படையில் நம்மிடம் n சாம்பிள்கள் உள்ளன அதை நீங்கள் t சாம்பிள்கள் உள்ளடக்கிய ஒரு ட்ரெய்னிங் செட்டாக பிரிக்கலாம் மீதமுள்ள சாம்பிள்களை வேலிடேஷன் செய்ய நாம் பயன்படுத்தலாம் இதை நாம் ஹோல்ட் அவுட் சாம்பிள் எனக் கூறுகிறோம் எனவே நீங்கள் ட்ரெய்னிங் செட்டை மட்டுமே பயன்படுத்தி மாடலை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் மாடலை உருவாக்கிய பிறகு அதை டெஸ்ட் செய்து வேலிடேஷன் செட்டில் உள்ள பராமீட்டரின் ஒவ்வொரு தேர்வுக்கும் மீன் ஸ்கொயர்ட் எரர் கண்டறிய வேண்டும் எனவே உங்களிடம் ஒரு பாலினாமியல் மாடல் மாதிரி இருந்தால் முதலில் ஒரு லீனியர் மாடல் நன்றாக இருக்கிறதா என்று பார்ப்பீர்கள் பின்னர் நீங்கள் குவாட்ரடிக் மாடல் மற்றும் ஒரு க்யூபிக் மாடலாக இருக்கிறதா என்று சரிபார்க்கிறீர்கள் நீங்கள் பாலினாமியல் டிகிரியை அதிகரித்துக்கொண்டே இருக்கிறீர்கள் ஒவ்வொரு கேஸிற்கும் ட்ரெய்னிங் செட்டை பயன்படுத்தி மாடலை உருவாக்கி அந்த குறிப்பிட்ட மாடலின் MSE எவ்வாறு வேலிடேஷன் செட்டில் உள்ளது என்பதைப் பார்க்க வேண்டும் இந்த MSE ஐ வேலிடேஷன் செட்டில் டிகிரி ஆப் பாலினாமியல் பங்க்ஷன் ஆக பிளாட் செய்ய வேண்டும் எனவே இதை நாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு செய்யப் போகிறோம் பின்னர் ஆப்டிமல் நம்பர் ஆப் பராமீட்டர்களை எவ்வாறு தேர்வு செய்கிறோம் என்பதைப் பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டு கேஸ் ஆட்டோமொபைல் களின் மைலேஜ் மற்றும் இன்ஜின் ஹார்ஸ் பவர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட டேட்டா செட்டில் 300 டேட்டா பாயிண்டுகள் உள்ளன உண்மையில் இது போதுமான அளவு பெரியது ஆனால் இது போதுமானதாக இல்லை என்று நாம் கருதப் போகிறோம் மேலும் இந்த டேட்டா செட்டில் வேலிடேஷன் மற்றும் கிராஸ் வேலிடேஷன் அணுகுமுறையைப் பயன்படுத்த போகிறோம் எனவே நம்மிடம் 300 டேட்டா பாயிண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்டோமொபைல்கள் பல்வேறு வகையான ஆட்டோமொபைல்கள் உள்ளன இதற்காக ஹார்ஸ் பவர் மற்றும் மைலேஜ் வழங்கப்படுகிறது மைலேஜ் மற்றும் ஹார்ஸ் பவர் இடையே ஒரு பாலினாமியல் அல்லது நான்லீனியர் மாடல் நாம் பொருத்தப் போகிறோம் ஆம் நிச்சயமாக நாம் ஒரு லீனியர் மாடலையும் முயற்சி செய்யலாம் ஆனால் ஒரு பாலினாமியல் மாடல் என்றால் நீங்கள் குவாட்ரடிக் மற்றும் க்யூபிக் மாடல்கள் மற்றும் பலவற்றையும் முயற்சி செய்யலாம் எனவே இதைத்தான் நாம் இப்போது விளக்கப் போகிறோம் எனவே நாம் வேலிடேஷன் செட்டில் பாலினாமியல் டிகிரியை அதிகரிக்கும்போது கிடைக்கும் மீன் ஸ்கொயர்ட் எரர் ஐ இங்கே நாம் காட்டி இருக்கிறோம் எனவே இதில் 70 பர்சன்ட்டை ட்ரெய்னிங்கிற்காகவும் மீதமுள்ள 30 பர்சன்ட்டை அதாவது 100 டேட்டா பாயிண்டுகள் வேலிடேஷனிற்காகவும் எடுத்துக்கொள்வோம் என்று வைத்துக்கொள்வோம் அதில் பாலினாமியல் ஆர்டரின் வெவ்வேறு தேர்வுகளுக்கான வேலிடேஷன் செட்டில் உள்ள மீன் ஸ்கொயர்ட் எரர் ஐ பார்க்கிறோம் இந்த கேஸில் பஸ்ட் பாலினாமியல் டிகிரி 1 என்றால் நாம் ஒரு லீனியர் மாடலை எடுத்துக்கொள்கிறோம் என்பதையும் 2 என்றால் நாம் ஒரு குவாட்ரடிக் மாடலை பொருத்துகிறோம் என்பதையும் 3 என்றால் நாம் ஒரு க்யூபிக் மாடலை பொருத்துகிறோம் என்பதையும் குறிக்கிறது மேலும் பலவற்றையும் 10 டிகிரி வரை நாம் மேற்கோள் காட்டியுள்ளோம் நீங்கள் பாலினாமியல் ஆர்டரை அதிகரிக்கும்போது வேலிடேஷன் செட்டில் உள்ள மீன் ஸ்கொயர்ட் எரர் எப்படி இருக்கிறது என்பதைக் காட்டியுள்ளோம் இதன் வேல்யூ 2 ஆகவோ அல்லது அதற்கு மேலோ செல்லும் போது கிட்டத்தட்ட மினிமம் ஆக கிடைப்பதை நீங்கள் மிக தெளிவாகக் காணலாம் பின்னர் இது சிக்னிபிகன்ட்டாக மாறாது பொதுவாக இது உண்மையில் அதிகரிக்கத் தொடங்க வேண்டும் ஆனால் பெரும்பாலான எக்ஸ்பிரிமெண்ட்டல் டேட்டா செட்களில் வேலிடேஷன் செட்டில் மீன் ஸ்கொயர்ட் எரர் பிளாட்டன்ஸ் அவுட் அதாவது அந்த பாயிண்டை தாண்டி சிக்னிபிகன்ட்டாக குறையாது என்பதைக் காண்பீர்கள் எனவே பிட் செய்ய நீங்கள் ஆப்டிமல் ஆர்டர் டிகிரி ஆப் பாலினாமியல் தேர்வு செய்யலாம் இந்த குறிப்பிட்ட கேஸில் 2 என இருந்தால் ஒரு குவாட்ரடிக் மாடல் இந்த டேட்டாவை நன்றாக பிட் செய்யும் உண்மையில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட கிராஸ் வேலிடேஷன் மெக்கானிசம் த்திலிருந்து முடிவுக்கு வருவது இதுதான் வலது புறத்தில் ட்ரெய்னிங் செட்டின் வெவ்வேறு தேர்வுகளுக்கான பிளாட்ஸ்களைக் காட்டியுள்ளோம் எடுத்துக்காட்டாக நீங்கள் இதில் இருந்து 200 டேட்டா பாயிண்டுகளை ரேண்டம் ஆக தேர்ந்தெடுத்து வெவ்வேறு பாலினாமியல் ஆர்டர் டிகிரிக்கு ரெக்ரெஸ்ஸன் பாலினாமியல் ரெக்ரெஸ்ஸன் செய்து SME பிளாட் செய்தால் இந்த கேஸில் இங்கு வரும் ஒரு மஞ்சள் வளைவை பெறுவோம் அதேபோல் நீங்கள் மற்றொரு ரேண்டம் செட்டை எடுத்து அதைச் செய்தால் உங்களுக்கு மற்றொரு வளைவு கிடைக்கும் எனவே இந்த வெவ்வேறு வளைவுகள் இந்த 300 டேட்டா பாயின்ட்டில் இருந்து எடுக்கப்பட்ட வெவ்வேறு ரேண்டம் சாம்பிள்களுடன் ஒத்துப்போகின்றன இவற்றில் 70 ட்ரெய்னிங் டேட்டா ஆகவும் மீதமுள்ளவை டெஸ்ட் டேட்டா ஆகவும் பயன்படுத்தப்படுகின்றன நீங்கள் பாலினாமியல் டிகிரியை அதிகரிக்கும்போது வேறியபிலிட்டி அல்லது எஸ்டிமேட்கள் அல்லது எஸ்டிமேட்களின் ரேஞ்ச் மிக மிகப் பெரியது என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது நீங்கள் ஓவர் பிட் செய்தால் நீங்கள் மிக அதிக வேறியபிலிட்டி பெறுவீர்கள் என்பதைக் குறிக்கிறது மறுபுறம் நீங்கள் ஆர்டர் ஆப் பாலினாமியல் 1 அல்லது 2 என தேர்வுசெய்தால் வேறியபிலிட்டி ஒப்பீட்டளவில் சிக்னிபிகன்ட்டாக இல்லை என்பதைக் காண்பீர்கள் எனவே பொதுவாக நீங்கள் மாடலை ஓவர் பிட் செய்தால் நீங்கள் பெறும் எஸ்டிமேட்களில் அல்லது நீங்கள் பெறும் மீன் ஸ்கொயர்ட் எரர் வேல்யூகளில் அதிக வேறியபிலிட்டியை காண்பீர்கள் உங்களிடம் பெரிய டேட்டா செட் இருந்தால் இவை அனைத்தும் நல்லதே ஆகும் உங்களிடம் மிகச் சிறிய டேட்டா செட் இருக்கும் போது என்ன நடக்கும் அதை நீங்கள் டெஸ்ட் மற்றும் வேலிடேஷன் செட்டாக பிரிக்க முடியாது அதாவது ட்ரெய்னிங்கிற்க்கு உங்களிடம் போதுமான சாம்பிள்கள் இல்லை பொதுவாக மாடலை உருவாக்க ட்ரெய்னிங் செட்டில் உங்களுக்கு நியாயமான எண்ணிக்கையிலான சாம்பிள்கள் தேவை எனவே இந்த கேஸில் நாம் அதை 70 30 என பிரிக்க முடியாது டிவிஷன் என அதை அழைக்கிறோம் எனவே நீங்கள் வேறு சில உத்திகளை செய்ய வேண்டும் இந்த உத்திகள் கிராஸ் வேலிடேஷன் யூசிங் கே அல்லது k போல்ட் கிராஸ் வேலிடேஷன் அல்லது பூட்ஸ்டார்ப் என அழைக்கப்படுகின்றன அவற்றை நாம் பார்ப்போம் இங்கே மீண்டும் வேலிடேஷன் செட்டில் மாடலின் பெர்ப்பாமன்ஸ் ஐ நாம் பிரடிக்ட் செய்வோம் ஆனால் வேலிடேஷன் செட் ட்ரெய்னிங் செட்டில் இருந்து துல்லியமாக பிரிக்கப்படவில்லை மறுபுறம் இது ட்ரெய்னிங் செட்டில் இருந்து எடுக்கப்படுகிறது இதை நாம் எவ்வாறு செய்கிறோம் என்று பார்ப்போம் எனவே ட்ரெய்னிங்கிற்க்கு மிகக் குறைவான சாம்பிள்கள் இருக்கும்போது இந்த k போல்ட் கிராஸ் வேலிடேஷன் மெத்தட்கள் பயனுள்ளதாக இருக்கும் எனவே நான் முதலில்லீவ் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷன் அல்லது LOOCV என அழைக்கப்படும் ஒன்றிலிருந்து தொடங்குகிறேன் இந்த கேஸில் நம்மிடம் n சாம்பிள்கள் உள்ளன நான் சொன்னது போல் n மிகப் பெரியதல்ல 20 அல்லது 30 சாம்பிள்கள் மட்டுமே நம்மிடம் ட்ரெய்னிங்கிற்காக இருக்கலாம் எனவே நாம் என்ன செய்வோம் என்றால் முதலில் முதல் சாம்பிளை விட்டுவிட்டு உங்கள் மாடலை உருவாக்க மீதமுள்ள சாம்பிள்களைப் பயன்படுத்துங்கள் அதாவது உங்கள் மாடலை உருவாக்க நீங்கள் 2 3 4 முதல் n சாம்பிள்கள் வரை பயன்படுத்துவீர்கள் நீங்கள் மாடலை உருவாக்கியதும் மாடலின் பெர்ப்பாமன்ஸ்ஸை டெஸ்ட் செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் லெஃப்ட் அவுட் சாம்பிளிற்கு பிரடிக்ட் செய்யவும் அந்த சாம்பிளிற்கு ஒரு SME எம் அதேபோல் அடுத்த சுற்றில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இரண்டாவது சாம்பிளை விட்டுவிட்டு மீதமுள்ள அனைத்தையும் ட்ரெய்னிங்கிற்காக தேர்வுசெய்து அந்த மாடலை பயன்படுத்தி லெஃப்ட் அவுட் சாம்பிளை பிரடிக்ட் செய்யவும் எனவே ஒவ்வொரு முறையும் இந்த n சாம்பிள்களின் பட்டியலிலிருந்து ஒரு சாம்பிளை விட்டுவிட்டு லெஃப்ட் அவுட் சாம்பிளினால் ஒரு மாடலை உருவாக்கி அதன் பெர்ப்பாமன்ஸ்ஸை பிரடிக்ட் செய்யவும் மாடல் பராமீட்டரின் ஒவ்வொரு தேர்வுக்கும் இதை நீங்கள் செய்வீர்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு நான்லீனியர் ரெக்ரெஸ்ஸன் மாடலை உருவாக்குகிறீர்களானால் நீங்கள் ஒரு ரெக்ரெஸ்ஸன் மாடலை லீனியர் டெர்ம் β0 மற்றும் β1 மட்டும் பயன்படுத்தி உருவாக்குவீர்கள் என சொல்லலாம் மேலும் இந்த லெஃப்ட் அவுட் சாம்பிளில் MSE ஐ பிரடிக்ட் செய்யவும் அதே ட்ரெயினிங் செட்டை பயன்படுத்தி நீங்கள் ஒரு குவாட்ரடிக் மாடலை உருவாக்குவீர்கள் இதிலும் பிரடிக்ட் செய்வீர்கள் எனவே பராமீட்டர்களின் அனைத்து தேர்வுகளுக்கும் லெஃப்ட் அவுட் சாம்பிளிற்க்கு ஒரு MSE உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் முயற்சிக்க விரும்புகிறீர்கள் இரண்டாவது சாம்பிள் லெஃப்ட் அவுட் செய்து இதையொட்டி மூன்றாவது சாம்பிள் லெஃப்ட் அவுட் செய்து இதைச் செய்யுங்கள் எனவே ஒவ்வொரு சாம்பிளும் வேலிடேஷன் செட்டில் இருப்பதற்கான வாய்ப்பை பெறுகிறது மேலும் மற்ற கேஸ்களில் அமைக்கப்பட்ட ட்ரெயினிங் செட்டின் லெஃப்ட் அவுட் ஒரு பகுதியாகவும் இருக்கும் எனவே நீங்கள் இதைச் செய்தவுடன் மாடல் பராமீட்டர்களின் ஒரு குறிப்பிட்ட தேர்வுக்கு நீங்கள் ஒரு லீனியர் மாடலை உருவாக்கியுள்ளீர்கள் என்று கூறுவோம் எல்லா சாம்பிள்களுக்கும் மேலாக லெஃப்ட் அவுட் சாம்பிள்களில் உள்ள பிரடிக்சன் எரர்களின் சம் ஸ்கொயர் வேல்யூவை நீங்கள் காணலாம் எடுத்துக்காட்டாக இதற்காக ஒரு MSE இதற்கான MSE இதற்கான MSE ஆகியவற்றைப் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் முதல் சாம்பிள் இரண்டாவது சாம்பிள் மற்றும் மூன்றாவது சாம்பிள் லெஃப்ட் அவுட் செய்து நீங்கள் அதையெல்லாம் இங்கே குமுலேட் செய்து அதையெல்லாம் ஆவெரேஜ் எடுத்துக்கொள்கிறீர்கள் மாடலில் உள்ள பராமீட்டர்களின் ஒவ்வொரு தேர்வுக்கும் நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக லீனியர் குவாட்ரடிக் க்யூபிக் மற்றும் பலவற்றிற்கு பராமீட்டர்களின் வெவ்வேறு வேல்யூகளுக்கு நீங்கள் பிளாட் செய்யக்கூடிய மீன் ஸ்கொயர் எரர் மற்றும் கிராஸ் வேலிடேஷன் எரர் ஐ பெறுவீர்கள் ஒரே டேட்டா செட்டில் வெவ்வேறு டிகிரி ஆப் பாலினாமியல் தேர்விற்கான மீன் ஸ்கொயர் எரர் ஐ இங்கே மீண்டும் காண்பித்துள்ளோம் இந்த கேஸில் லீவ் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷன் பயன்படுத்தியுள்ளோம் அதாவது நம்மிடம் 300 சாம்பிள்கள் இருந்தால் ஒரு சாம்பிளை விட்டுவிட்டு லெப்ட் அவுட் சாம்பிளில் பிரடிக்ட் செய்யப்பட்ட 299 சாம்பிள்களைப் பயன்படுத்தி மாடலை உருவாக்கியுள்ளோம் இதையொட்டி மாற்றி மாற்றி இதைச் செய்யுங்கள் இந்த பராமீட்டரின் ஒவ்வொரு தேர்வுக்கும் டிகிரி ஆப் பாலினாமியல் மற்றும் மீன் ஸ்கொயர் எரர் ஆகியவற்றை நாம் பிளாட் செய்துள்ளோம் லீவ் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷனில் உள்ள எம் இ வேல்யூ 2 ஆகவோ அல்லது அதற்கு மேலோ செல்லும் போது கிட்டத்தட்ட மினிமம் ஆக கிடைப்பதை நீங்கள் மிக தெளிவாகக் காணலாம் அதன் பிறகு அது மாறாது எனவே இந்த கேஸில் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு ஆப்டிமல் என்பது செகண்ட் ஆர்டர் பாலினாமியலால் குறிக்கப்படுகிறது எனவே வேலிடேஷன் செட் அணுகுமுறையுடன் ஒப்பிடும்போது லீவ் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷனிற்கு ஒரு நன்மை உண்டு எப்போதும் வேலிடேஷன் செட் அணுகுமுறையைப் போல டெஸ்ட் எரர் ரேட்டை அது மிகைப்படுத்தாது என்பதைக் காட்டலாம் இம்பிளிமெண்ட் செய்வதற்கு இது ஒப்பீட்டளவில் விலை உயர்ந்தது ஏனென்றால் ஒவ்வொரு லெப்ட் அவுட் சாம்பிளிற்கும் நீங்கள் மாடலை n முறை உருவாக்குகிறீர்கள் மேலும் ஹைப்பர் பராமீட்டர்களின் அனைத்து தேர்வுக்கும் இதை நீங்கள் மீண்டும் செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக லீனியர் மாடல் குவாட்ரடிக் மாடல் க்யூபிக் மாடல் மற்றும் பலவற்றிற்காக இதை நாம் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் இதை n முறை மட்டுமே செய்யவில்லை ஆனால் மாடல் பராமீட்டர்களின் எண்ணிக்கையின் ஒவ்வொரு தேர்வுக்கும் நீங்கள் இதை n முறை செய்ய வேண்டும் எனவே இது எடுக்கும் கணக்கீடு நிறைய உள்ளது பொதுவாக இது சில நேரங்களில் ஆப்டிமல் மாடலை விட சற்றே அதிகமாக இருக்கும் ஒரு மாடலுக்கு பிட் செய்யக்கூடும் ஆனால் சில நேரங்களில் லீவ் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷன் செயல்முறை மாடலை ஓவர்பிட் செய்கிறது K போல்ட் கிராஸ் வேலிடேஷன் எனப்படுவதையும் இங்கு செய்யலாம் அங்கு ஒன்றை விட்டு வெளியேறுவதற்கு பதிலாக முதலில் முழு ட்ரெய்னிங் செட்டையும் k போல்ட்கள் அல்லது k குரூப்களாக பிரிக்கிறோம் எனவே முதல் குரூப்பில் முதல் 4 டேட்டா சாம்பிள்கள் உள்ளது என்று சொல்லலாம் இரண்டாவது குழுவில் அடுத்த 4 சாம்பிள்கள் உள்ளது மற்றும் முன்னும் பின்னுமாக பலவற்றைக் கொண்டிருக்கின்றன நாம் இந்த முழு n சாம்பிள்களையும் k குரூப்களாக பிரித்துள்ளோம் இப்போது ஒன்றை வெளியேறுவதற்கு பதிலாக நாம் ஒரு குரூப்பை வெளியேற்றுவோம் எடுத்துக்காட்டாக இந்த முதல் கேஸில் குரூப் 1 க்கு சொந்தமான முதல் 4 சாம்பிள்களை விட்டுவிட்டு மீதமுள்ள சாம்பிள்களைப் பயன்படுத்துவோம் நாம் பயன்படுத்திய பராமீட்டர்களின் எந்தவொரு தேர்வுக்கும் ஒரு மாடலை உருவாக்குவோம் நாம் ஒரு லீனியர் மாடலை உருவாக்குகிறோம் என்று சொல்லலாம் மீதமுள்ள குரூப்க்களை பயன்படுத்தி லீனியர் மாடலை உருவாக்குவோம் பின்னர் குரூப் 1 இல் உள்ள சாம்பிள்களின் செட்டை பிரடிக்ட் செய்து இந்த குரூப்பிற்கான MSE ஐ கணக்கிடுவோம் இதேபோல் அடுத்த சுற்றில் நாம் என்ன செய்வோம் என்றால் குரூப் 2 ஐ வெளியேற்றிவிட்டு மீதமுள்ள குரூப்களுடன் லீனியர் மாடலை உருவாக்கி பிறகு குரூப் 2 விற்கான பிரடிக்சன் எரர் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இதேபோல் குரூப் k க்கான பிரடிக்சன் எரர் ஐ நாம் கண்டுபிடிக்கும் வரை தொடர்வோம் பின்னர் இந்த குரூப்கள் அனைத்திற்கும் ஆவரேஜ் எடுப்போம் எனவே இந்த கேஸில் அனைத்து k குரூப்க்களிற்க்கும் எம் மற்றும் 1k கிராஸ் ஆல் கே என்பது இந்த கே போல்ட் கிராஸ் சரிபார்ப்பை விட்டுவிடுவதற்கான கிராஸ் வேலிடேஷன் எரர் ஆக இருக்கும் இப்போது பராமீட்டரின் ஒவ்வொரு தேர்வுக்கும் நீங்கள் இதை மீண்டும் செய்ய வேண்டும் நீங்கள் இதை லீனியர் மாடலுக்காக செய்திருக்கிறீர்கள் இதை நீங்கள் குவாட்ரடிக் மாடல் மற்றும் க்யூபிக் மாடல் மற்றும் பலவற்றிக்கு செய்ய வேண்டும் பின்னர் இந்த கிராஸ் வேலிடேஷன் எரர் ஐ k போல்டு கிராஸ் வேலிடேஷனிற்கு நீங்கள் பிளாட் செய்யலாம் K n எனில் நீங்கள் அடிப்படையில் லீப் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷனிற்கு செல்கிறீர்கள் என்பதைக் கவனியுங்கள் நடைமுறையில் நீங்கள் குரூப்களின் எண்ணிக்கை 5 அல்லது 10 க்கு சமமாக தேர்வு செய்து 10 போல்ட் கிராஸ் வேலிடேஷன் அல்லது 5 போல்ட் கிராஸ் வேலிடேஷன் செய்யலாம் லீவ் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷன் உடன் ஒப்பிடும்போது இது கணக்கீட்டு ரீதியாக குறைவாக இருக்கும் ஏனென்றால் லீவ் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷன் பராமீட்டர்களின் ஒவ்வொரு தேர்விற்கும் n முறை நீங்கள் மாடலை பிட் செய்ய வேண்டும் அதே சமயம் k போல்ட் கிராஸ் வேலிடேஷன் பராமீட்டர்களின் ஒவ்வொரு தேர்விற்கும் k முறை மாடலை பிட் உருவாக்கவும் இந்த மைல் ஆட்டோ டேட்டாவிற்கான k போல்ட் கிராஸ் வேலிடேஷன் மீண்டும் விளக்கப்பட்டுள்ளது மீண்டும் வெவ்வேறு பாலினாமியல் டிகிரிக்கு எம் யை பிளாட் செய்கிறோம் நாம் 10 போல்ட் கிராஸ் வேலிடேஷன் பயன்படுத்தி இந்த எரர்களை நான் பிளாட் செய்கிறோம் இங்கேயும் 2 இல் மினிமம் எரர் இருப்பதை காணலாம் இது இந்த குறிப்பிட்ட டேட்டாவுக்கு ஒரு குவாட்ரடிக் மாடல் அநேகமாக சிறந்தது என்பதைக் காட்டும் அதன் பிறகு எரர் உண்மையில் பிளாட்டன்ஸ் அவுட் ஆகும் எனவே கிராஸ் வேலிடேஷன் என்பது ஒரு மாடலின் ஆப்டிமல் நம்பர் ஆப் பராமீட்டர்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு முக்கியமான மெத்தட் அல்லது அணுகுமுறையாகும் இது க்ளஸ்டரிங்கில் நிகழ்கிறது இது நான்லீனியர் மாடல் பிட்டிங் மற்றும் ப்ரின்சிபிள் காம்போனென்ட் அனாலிசிஸ் மற்றும் பலவற்றில் நிகழும் மேலும் இது பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் கிளஸ்டரிங் விரிவுரைகளில் கிளஸ்டர்களின் ஆப்டிமல் எண்ணிக்கையை தீர்மானிக்க கிராஸ் வேலிடேஷனின் பயன்பாட்டைக் காண்பீர்கள்